பெல்டியர் கூறை பயன்படுத்தி ஒரு சோதனையை மேற்கொள்வோம் நாம் கட்டற்ற மற்றும் வலிந்து செய்யும் வெப்ப சலனத்தை பற்றி புரிந்து கொண்டதை ஒருங்கிணைப்போம் முதலில் விசிறி இல்லாமல் கருதுவோம் நாம் எதை குளிர்விக்க வேண்டுமோ அதன் சார்பு குளிர்வித்தலை எப்படி செய்யலாம் என்பதை காணலாம் பின்னர் விசிறியை கொண்டு வருவோம் அதன்மூலம் குளிர்வித்தல் விளைவு எப்படி மேம்படுகிறது என்பதை பார்ப்போம் ஒரு வெப்ப குளிர்வியை எடுப்போம் இந்த அலுமினிய தொகுதியின் அடிப்பகுதி வெப்ப குளிர்வி ஆகும் மற்றொரு சிறிய அலுமினிய தொகுதியை நான் மேல்பகுதியில் இவ்வாறு வைக்கிறேன் அதுதான் குளிர்விக்கப்பட வேண்டிய பொருள் நாம் பெல்டியர் கூறை பயன்படுத்துவோம் நான் இந்த பெல்டியர் கூறை கண்டு கொள்வீர்கள் என நினைக்கிறேன் இதனை முன்னரே காட்டியிருக்கிறேன் நான் இதை இரண்டு தொகுதிகளுக்கு இடையில் கொண்டு வருகிறேன் அதனால் பெல்டியர் கூறின் சூடான புறப்பரப்பு வெப்ப சந்தியின் புறப்பரப்படன் தொடர்பு கொள்ளும் பெல்டியர் கூறின் குளிர்ந்த புறப்பரப்பு குளிர்விக்க வேண்டிய அலுமினிய தொகுதியுடன் தொடர்பு கொள்ளும் எனவே இதனை நாம் செய்வோம் வெப்ப குளிர்வியையும் குளிர்விக்கப்பட வேண்டிய தொகுதியையும் பாருங்கள் அலுமினிய தொகுதியில் இரண்டு துளைகள் இடப்பட்டுள்ளன அவைகள் ஆய்வுகள் செய்ய பாய்மம் உள்ளே கொண்ட சோதனைக்குழாய்களை கையாளும் இப்போது பெல்டியர் கூறை எடுப்போம் அதனை கவனமாக இரண்டு தொகுதிகளுக்கு இடையில் செலுத்துவோம் கவனமாக பெல்டியர் கூறை இரண்டு தொகுதிகளுக்கு இடையில் செலுத்திய பிறகு அலுமினிய தொகுதியின் மேல்பகுதியில் உள்ள திருகாணிகளை இறுக்குவோம் எனவே பெல்டியர் கூறு இரண்டு தொகுதிகளுக்கு இடையில் உறுதியாக பிடிக்கப்பட்டு இருக்கும் அடுத்து மின்கம்பிகளை இனணப்போம் அதாவது பெல்டியர் முனையங்களை மின் வழங்கியுடன் இணைப்போம் நீங்கள் கறுப்பு முனையை மின்வழங்கியின் நேர்முனை உடனும் சிவப்பு முனை மின்வழங்கியின் எதிர்முனை உடனும் இணைக்கலாம் இப்போது திறன் வழங்கியை இணைப்போம் மின்னழுத்தத்தை சரிப்படுத்துவோம் பெல்டியர் கூறு வழியாக 1 5 ஆம்பியர்கள் அளவில் மின்னோட்டம் பாய அனுமதிப்போம் மின்னழுத்தம் 7 5 வோல்ட்ஸ் எனக் காட்டுகிறது மேலும் மின்னோட்டம் 1 5 ஆம்பியர்களுக்கு அருகில் இருக்கும் இப்போது டிஜிட்டல் வெப்ப மானியை எடுப்போம் அதனை பெல்டியர் அமைப்புக்கு அருகில் வைப்போம் மேலும் குளிர் மற்றும் வெப்ப சந்திகளின் வெப்பநிலையை அளவிட புரொபை பயன்படுத்துவோம் இப்போது வெப்பமானியை சுற்றுப்புற வெப்பநிலையில் நிலைப்படுத்த அனுமதிப்போம் இந்த அமைப்பை 1520 நிமிடங்களுக்கு அப்படியே வைத்திருப்போம் ஆகவே வெப்பநிலை நிலைகொள்ளும் மேலும் நாம் அளவுகளை எடுக்கலாம் சுற்றுப்புற வெப்பநிலை 27 4 அளவில் இருக்கும் குளிர் சந்தியின் வெப்ப நிலையை அளவிடுவோம் அதாவது குளிரான அலுமினிய தொகுதியின் வெப்ப நிலை நீங்கள் வெப்பநிலை சுற்றுப்புற வெப்பநிலையை விட குறைவாக இருப்பதை பார்க்கலாம் அது குறைந்து கொண்டு வரும் நாம் அது எந்த வெப்ப நிலை வரை குறைகிறது என்பதை பார்ப்போம் இது இப்போது மிகவும் நிலைபெறும் அநேகமாக இது 22 என்ற அளவிற்கு வரும் அல்லது 22 2ஆக இருக்கும் 2 ல் மிகவும் நிலையானது எனவே நாம் அலுமினிய தொகுதி 22 2 ல் இருப்பதாக கூறுவோம் இப்போது சூடான சந்தியுடன் இணைந்துள்ள வெப்ப குளிர்வியின் வெப்பநிலையை அளவிடுவோம் வெப்பநிலை வேகமாக உயர்வதை பார்க்கலாம் இது சுற்றுப்புற வெப்பநிலை 27 4 யை விட அதிகமாக போகும் எனவே இது அநேகமாக 38 என்ற அளவில் நிலைபெறும் அல்லது 38 1ஆகும் அதனை நீங்கள் தொட்டால் வெப்ப குளிர்வி சூடாக இருக்கும் நீங்கள் புரொபை பக்கமாக வைத்தால் அது சுற்றுப்புற வெப்பநிலைக்கு நிலைபெற முயற்சிக்கும் அது 27 4யை விட குறைவாக வரும் நீங்கள் இந்த சோதனையில் ஊதுலையை பயன்படுத்தவில்லை இது கட்டற்ற வெப்ப சலனம் ஆகும் பெல்டியர் சந்தியின் குளிரான சந்தி அலுமினிய தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அது 22 2 என்ற அளவில் வெப்பத்தை வெளிவிடும் வெப்ப குளிர்வி 380C ல் சூடாக இருக்கும் நாம் பெல்டியர் முனையங்களுக்கு இடையில் 7 5 வோல்ட்ஸ் உள்ளீடு ஆற்றலை கொடுத்தோம் அதனால் 1 5 ஆம்பியர்கள் மின்னோட்டம் பாய்கிறது இப்போது வலிந்து செய்யும் குளிரூட்டலை கொண்டு வருவோம் ஒரு விசிறியை பொருத்துவோம் மேலும் ஏதாவது மேம்பாடு இருக்கிறதா என பார்ப்போம் நான் ஒரு சிறிய டிசி விசிறியை வலிந்து செய்யும் வெப்ப சலனத்தை காட்டுவதற்காக பயன்படுத்துகிறேன் சிறிய அளவு வாயு ஊதப்பட்டாலும் கட்டுப்படுத்தபட்ட வாயு ஊதல் செயல்திறனை மிக அதிக அளவில் மேம்படுத்தும் ஒரு வெப்ப குளிர்வியில் படத்தில் காட்டியபடி விசிறியை பொருத்துவோம் நாம் இரட்டை தாங்கும் தூண்களை இணைத்தால் வெப்ப குளிர்வியை நிலைநிறுத்தும் எனவே நம்மிடம் இணைக்கப்பட்ட விசிறியும் தாங்கும் தூண்களும் உள்ளன இப்போது இரண்டு மின்கம்பிகள் விசிறியிலிருந்து வெளிவருகின்றன மற்றும் இரண்டு மின்கம்பிகள் பெல்டியர் கூறிலிருந்து வெளிவரும் எனவே பெல்டியர் கூறின் நேர்முனையை விசிறியின் நேர்முனையுடன் இணைப்போம் அதாவது இரண்டு சிவப்பு நிற மின்கம்பிகளை ஒன்றாக இணைக்க வேண்டும் பின்னர் மின்வழங்கியுடன் இணைக்கப்பட்டுள்ள கொரக்கடைல் கிளிப்பை இணைக்கிறேன் நான் விசிறி மற்றும் பெல்டியர் கூறின் கறுப்பு நிற மின்கம்பிகளை ஒன்றாக இணைக்கிறேன் அதனுடன் மின்வழங்கியின் எதிர்முனையை இணைக்கிறேன் எனவே நம்மிடம் நிறுவப்பட்ட இணைப்புகள் உள்ளது இதனை சுற்றி திரும்புகிறேன் இதுதான் நமக்கேற்ற நிலை நீங்கள் விசிறியை இப்போது பார்க்கலாம் மற்றும் நாம் சாவியை இணைக்க தயாராக இருக்கிறோம் இப்போது மின்வழங்கியை இயக்குவோம் அதனால் விசிறி சுற்றும் இப்போது எடுக்கப்படும் மின்னோட்டம் பெல்டியர் கூறினால் மட்டும் இல்லை விசிறியினாலும் எடுக்கப்படும் எனவே அங்கு சிறிய மின்னோட்ட அதிகரிப்பு இருக்கும் அதாவது 1 5 ஆம்பியருக்கு பதிலாக 1 7 ஆம்பியர்களாக இருக்கும் மற்ற அனைத்தும் முன்பு போன்று இருக்கும் இப்போது சிறிது நேரத்திற்கு அமைப்பை அப்படியே விட்டுவிடுவோம் 1520 நிமிடங்களுக்கு பின்னர் அளவீடுகள் எடுப்போம் இப்போது இதனை உற்று நோக்கினால் மின்னழுத்தம் இப்போதும் 7 5 வோல்ட்ஸ் என்ற அளவில் இருக்கும் மின்னோட்டம் அதிகமாக 1 7ஆம்பியர்கள் என்று இருக்கும் எனவே 0 2 ஆம்பியர்கள் விசிறியின் பங்களிப்பு ஆகும் நான் இப்போது அளவீடுகளை எடுக்கிறேன் அதாவது குளிரான அலுமினிய தொகுதியின் அளவுகளை வலிந்து செய்யும் குளிரூட்டல் உடன் எடுக்கிறேன் அது19 6 என்று வரும் இது கட்டற்ற குளிரூட்டலை விட குறைவு அநேகமாக அது 18 70C அளவில் நிலைபெறும் அல்லது 18 60C ஆக இருக்கலாம் எனவே அதாவது அலுமினிய தொகுதி 18 60C என்ற நிலையை அடையும் உறுதியாக நிலைகொள்ளும் இப்போது நாம் சூடான சந்தியுடன் இணைக்கப்பட்ட வெப்ப குளிர்வியின் வெப்ப நிலையை பார்க்கலாம் நிச்சயமாக வெப்ப குளிர்வியின் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் நீங்கள் வெப்ப குளிர்வியின் வெப்பநிலை அதிகரிப்பதை பார்க்கலாம் அது சுற்றுப்புற வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும் ஆனால் இது கட்டற்ற வெப்ப சலனத்தினால் கிடைப்பதை விட குறைவாக இருக்கும் அது 300 C ல் நிலை கொள்ளும் 30 80C என்பது அநேகமாக 31ஆக இருக்கும் ஆகவே அது 310C என்ற அளவில் இருப்பதாக கூறுவோம் நீங்கள் 31க்கும்18 6க்கும்இடையேயான வெப்பநிலை வேறுபாட்டை பார்க்கலாம் அது 130Cஆக இருக்கும் இது முன்னர் பார்த்த முறையை போன்றது ஆனால் வெப்பநிலை வேறுபாடு குறைவாக வந்துள்ளது வெப்ப குளிர்வியின் வெப்பநிலையும் குறையும் ஆகவே இதுதான் வலிந்து செய்யும் வெப்ப சலனத்தின் நன்மை ஆகும்